இரண்டு போர்ட்களின் மொத்த கேரக்டரிஸ்டிக்ஸ்களான பெரிய சிக்னலில் என்னென்ன தாக்கங்கள் உள்ளன என்பதை இப்போது பார்க்கலாம் இப்போது நம்மிடம் என்ன இருக்கிறது என்றால் y11 ஸிரோவிற்கு சமம் y22 ஸிரோவிற்கு சமம் y12 ஸிரோவிற்கு சமம் மற்றும் y21 முடிந்தவரை பெரியதாக இருக்க வேண்டும் இப்போது பெரிய சிக்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ்களை இந்த நான்கு கிராஃப் மூலம் விவரிக்க முடியும் அங்கு வேறியபிள்களில் ஒன்று x அச்சில் உள்ளது மற்றும் மற்ற வேறியபிள் நிலையானது அல்லது அது அளவுருவாக மாறுபடும் இப்போது இந்த ஸ்மால் சிக்னல் அளவுருக்கள் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்களின் சிலோப் ஆகும் உதாரணமாக I1 வெர்சஸ் V1 இன் சிலோப் y11 I1 வெர்சஸ் V2 இன் சிலோப் y12 I2 வெர்சஸ் V1 இன் சிலோப் y21 மற்றும் I2 வெர்சஸ் V2 இன் சிலோப் y22 இப்போது y11 ஆனது பூஜ்ஜியத்திற்குச் சமம் என்றால் என்ன அர்த்தம் இவை சில ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைச் சுற்றி மட்டுமே உள்ளன நீங்கள் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைச் சரியாகத் தேர்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் நான் லீனியர் சாதனத்தின் மொத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆனது எதுவும் இருக்கலாம் சில ஆபரேட்டிங் பாய்ண்ட்களைச் சுற்றியே இருக்க இந்தக் கட்டுப்பாடுகள் ஆனது இருக்க வேண்டும் எனவே y11 ஐ பூஜ்ஜியத்திற்கு சமமாக வைத்திருப்பதன் அர்த்தம் என்ன என்றால் அதாவது இந்த கேரக்டரிஸ்டிக்கள் I1 வெர்சஸ் V1 ஆகியவை சில ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைச் சுற்றி சமமாக உள்ளன எனவே இது இங்கே ஆபரேட்டிங் பாய்ண்ட் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது I1 வெர்சஸ் V1 இன் சிலோப் பூஜ்ஜியமாகும் மேலும் y12 பூஜ்ஜியமாக இருப்பதால் I1 வெர்சஸ் V2 இன் இன் சிலோப்ம் பூஜ்ஜியமாகும் இப்போது V1 மற்றும் V2 மட்டுமே வேறியபிள்ஸ் எனவே இங்கே சில ஆபரேட்டிங் பாய்ண்ட் y11 என்பது பூஜ்ஜியமாகும் அதாவது V1 உடன் I1 இன் மாறுபாடு ஆனது மிகக் குறைவு அது பூஜ்ஜியம் I1 வெர்சஸ் V2 இன் மாறுபாடும் பூஜ்ஜியமாகும் ஏனெனில் y12 பூஜ்ஜியம் எனவே இந்த கரண்ட் I1 நிலையானது அதாவது சில ஆபரேட்டிங் பாய்ண்ட்களைச் சுற்றி V1 மற்றும் V2 இல் இருந்து இண்டிபெண்டண்ட் ஆக உள்ளது எனவே இது இந்த இரண்டு ஸ்மால் சிக்னல் அளவுருக்களால் குறிக்கப்படுகிறது இது ஒரு குறிப்பிட்ட ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் மட்டுமே உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும் இது எல்லா இடங்களிலும் உண்மையாக இருக்க வேண்டியதில்லை குறிப்பிட்ட ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் இது உண்மையாக இருந்தால் அந்த ஆபரேட்டிங் பாய்ண்ட்டை நாம் தேர்வு செய்ய வேண்டும் இதேபோல் y21 மிகவும் பெரியது எனவே I2 வெர்சஸ் V1 இன் மாறுபாட்டின் அர்த்தம் என்ன என்றால் I2 வெர்சஸ் V1 இன் சிலோப் ஆனது சில ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைச் சுற்றி மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் இது முடிந்தவரை செங்குத்தானதாக இருக்க வேண்டும் மேலும் y22 என்பது பூஜ்ஜியமாகும் எனவே I2 வெர்சஸ் V2 ஆனது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைச் சுற்றி கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டதாகும் எனவே அது கூறுவது என்னவென்றால் I2 வெர்சஸ் V1 மிகவும் செங்குத்தானதாக இருக்க வேண்டும் அதேசமயம் I2 வெர்சஸ் V2 மிகவும் ஆழமற்றதாக இருக்க வேண்டும் அதாவது I2 ஆனது சில ஆபரேட்டிங் பாய்ண்ட்களில் V2 ஐச் சார்ந்து இருக்கக்கூடாது அடிப்படையில் இந்த கிராஃப்கள் உதாரணமாக வரையப்பட்டவை என்றும் கூறினேன் I2 வெர்சஸ் V1 ஆனது V2 ஐ ஒரு அளவுருவாக வரையப்பட்டது ஏனெனில் I2 ஆனது V2 உடன் மாறாது எனவே அடிப்படையில் இந்த கேரக்டரிஸ்டிக் I2 வெர்சஸ் V1 ஆனது V2 இலிருந்து இண்டிபெண்டண்ட் ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைச் சுற்றிலும் தெளிவாக இருக்க வேண்டும் V2 உடன் I2 ஆனது மாறவில்லை என்பதை நாம் அறிவோம் மறுபுறம் இந்த I2 வெர்சஸ் V2 கிராஃப்பிற்கு V1 என்பது அளவுருவாகும் மேலும் ஒரு மிகப் பெரிய y21 ஐப் பெறுவதற்காக I2 ஆனது V1 உடன் மிகக் கூர்மையாக மாறுகிறது என்பது நமக்குத் தெரியும் நீங்கள் இங்கே ஒரு அளவுருவை வரைந்தால் V1 இன் குறிப்பிட்ட மதிப்பிற்கு உங்களிடம் இது இருக்கும் V1 இன் மற்றொரு மதிப்பிற்கு நாம் மிகவும் மாறுபட்ட கரண்ட்டைப் பெறுவோம் ஆனால் அது இன்னும் தட்டையாக இருக்கும் அது V2 லிருந்து இண்டிபெண்டண்ட் ஆக இருக்கும் எனவே V1 ஆனது V1 ஆக இருந்தால் கரண்ட் வேறுபட்டதாக இருக்கும் ஆனால் I2 வெர்சஸ் V2 இன் மாறுபாடு தட்டையாக இருக்கும் அதாவது இந்த சிலோப் பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே ஸ்மால் சிக்னல் அளவுருக்களில் உள்ள தடைகளை மதிப்பிடுவதும் பெரிய சிக்னல் அளவுருக்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை ஊகிப்பதும் தான் நாம் செய்துள்ளோம் நீங்கள் எந்த சாதனத்தை உருவாக்கினாலும் இவை ஆம்பிளிஃபைர்களின் நல்ல கேரக்டரிஸ்டிக்களாகும் உதாரணமாக நீங்கள் ஒரு புதிய சாதனத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் கெய்ன் ஐ அதிகரிக்க இந்த விஷயங்களைப் பின்பற்றும் சாதனத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நிச்சயமாக y அளவுருக்களைத் தேர்ந்தெடுப்பதற்குப் பதிலாக நீங்கள் வேறு சில அளவுருக்களைத் தேர்ந்தெடுத்து அந்த அளவுருக்களுக்கு ஏற்ப கெய்ன் ஐ அதிகரிக்க முயற்சி செய்யலாம் ஆனால் தரமான கேரக்டரிஸ்டிக் ஒரே மாதிரியாக இருக்கும் அதாவது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த அளவுருக்கள் 11 12 மற்றும் 22 கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக இருக்கும் மேலும் கேரக்டரிஸ்டிக்ஸ் 11 ஆனது மிகவும் கூர்மையாக மாறுபடும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் இரண்டாவது போர்ட் முதல் போர்ட்ற்கு வலுவாக ரெஸ்பான்ஸ் செய்ய வேண்டும் மற்றும் மற்ற அனைத்து ரெஸ்பான்ஸ்களும் மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் இந்த பகுதி தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் MOS டிரான்சிஸ்டர் அல்லது பைபோலார் டிரான்சிஸ்டர் போன்ற உண்மையான சாதனங்கள் இதை அவற்றின் இலட்சிய வடிவில் ஒத்துப்போகின்றன என்பதை நீங்கள் பின்னர் காண்பீர்கள் அதனால்தான் நாம் இப்படி செல்ல தேர்வு செய்கிறோம் ஆனால் அதுவும் உங்களுக்கு ஒரு வகையான பொதுமைப்படுத்தலை வழங்குகிறது நீங்கள் பைபோலார் டிரான்சிஸ்டர்கள் அல்லது MOS டிரான்சிஸ்டர்களுடன் ஒட்டிக்கொள்ள வேண்டியதில்லை வேறு எந்த சாதனமும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐப் பார்ப்பதன் மூலம் வரும் அது ஒரு நல்ல ஆம்பிளிஃபைர் சாதனத்தை உருவாக்குமா இல்லையா என்பதை நீங்கள் சொல்ல முடியும்